இந்த ஒரு விஷயத்தைத் தொடங்குவதற்கு முன்பு டி சி சர்க்யூட்களுக்கு நாங்கள் பல வகையான சிக்கல்களைக் காண முயற்சிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஏசி சர்க்யூட்களுக்கு அந்த நேரத்தில் எத்தனை எடுத்துக்காட்டுகள் வரும் குறைக்க வேண்டும் ஏனெனில் அந்த நேரத்தில் காம்ப்லெக்ஸ் நம்பர்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் மேலும் இதுபோன்ற விஷயங்களைத் தீர்க்க அதிக நேரம் எடுக்கும் ஆனால் டி சி சர்க்யூட்டிற்கான அடிப்படை யோசனை என்னவென்றால் சர்க்யூட் விதிகள் தியெரெம்கள் DC சர்க்யூட் க்கு படித்தவை அப்படியே AC சர்க்யூட் க்கும் பொருந்தும் மேக்சிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியெரெம் தவிர அதைப் பின்னர் பார்ப்போம் இப்போது மற்றொரு கணக்கிற்கு வருவோம்இதில் உள்ள சர்க்யூட்க்கு i1 மற்றும் i2 மெஷ் அனாலிசிஷ் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சர்க்யூட்டில் ஒரு 50 வோல்ட் சோர்ஸ் மற்றும் ஒரு 10 வோல்ட் சோர்ஸ் இருக்கிறது இங்கே i1 மற்றும் i2 இது டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் 30 i1 இங்கே i2 i1 மற்றும் i2 கண்டுபிடிக்க வேண்டும் முன்புபோல KVL equations எழுதலாம் இது மெஷ்1 இது மெஷ்2 இந்த பாதையில் செல்லலாம் KVL ஈக்வேசன் க்கு மெஷ்1 ல் கடிகார சுற்று திசையில் சென்றால் முதலில் 50 பிறகு 10 i1 20 i1 i1 கீழே i2 மேலே விளைவு i1 i2எனவே 10 i1 i2 பின்னர் 30 i1 0 அதேபோல் KVL மெஷ்2 ல் 5 Ω ரெசிஸ்ட்டரில் தொடங்கலாம்5 i2 பிறகு 10 volt பிறகு 30 i1 கீழே i2 மேலே எனவே 10 i2 i1 0 அதாவது 5 i2 10 30 i1 10 i2 i1 0 இப்படி ஈக்வேஷன் எழுதும்போது எதையும் விட்டுவிடக்கூடாது இரண்டு ஈக்வேஷன் இதிலிருந்து i1 i2 ஐ காணலாம் அது கடைசியில் i1 i2 5 மெஷ்2 ல் 4 i1 3 i2 2 மெஷ்1 ல் i1 i2 5 அதை கணக்கிட்டால் i1 13 7 ஆம்பியர் i2 22 7 ஆம்பியர் அடுத்து 4 Ω ரெசிஷ்ட்டரில் வெளியேற்றப்பட்ட பவர் என்ன என்று பார்க்க வேண்டும் இந்த சர்க்யூட்டில் 30 வோல்ட் சோர்ஸ் கொடுக்கும் பவர் என்று பார்க்கலாம் இந்த சர்க்யூட்டில் ஒரு டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் 10 v1 உள்ளது இது தான் V1 சர்க்யூட்டில் அம்புக்குறி கொடுக்கப்பட்டிருந்தால் எதுவும் குறிக்கப்படவில்லை என்றால் இதை என்றும் இதை என்றும் எடுக்க வேண்டும் எதுவும் குறிக்கப்படவில்லை எனில் இங்கே இங்கே - இது 10 v1 இதுதான் v1 இப்போது i1 க்கான எக்ஸ்ப்ரெசன் v1 பதங்களில் எழுதவேண்டும் முதலில் இங்கே KVL எடுக்கவேண்டும் இங்கே மேலே கீழே இது v1 30 5 i1 5i1v1 30 0 எனவே i1 30 v1 5ஏனென்றால் i1 க்கான ஈக்வேஷன் v1 ல் வேண்டும் அல்லது v1 30 5 i1 இதுவும் 30 5 i1 v1 வேண்டும் v1 க்கான ஈக்வேஷன் i1 ல் வேண்டும் KVL பயன்படுத்தினால் 5 i1 v1 30 0 முதலில் 5 i1 v1 30 மற்றும் v1 30 5 i1 என்று எழுதிக்கொள்ளலாம் இப்போது KVL மெஷ் 1 ல் இங்கே KVL பயன்படுத்தினால் 5 i1 10 i1 அதாவது 5 10 இரண்டும் தொடர்ந்து வருகிறது i1 இந்த டைரக்சன் and i2 இந்த டைரெக்சன் எனவே 1 i1 i2 பிறகு 10 v1 அடுத்து 30 0 இது தான் இந்த மெஷ் ல் KVL ஈக்வேஷன் அடுத்து KVL மெஷ்2 ல் இங்கே ஆரம்பித்து சென்றால் 4 i2 அடுத்து 10 v1 அடுத்து 1 i2 i1 0 i1 இந்த டைரெக்சன் and i2 இந்த டைரெக்சன் எனவே i2 i1 இது இரண்டாவது ஈக்வேசன் எளிமைப்படுத்தினால் இப்படி வரும் இங்கே v1 30 5 i1 என்பதை மாற்றாக பதிவிடலாம் பின்னர் i1 மற்றும் i2 ல் இந்த ஈக்வேஷன் கிடைக்கும் மெஷ் 2 லும் KVL பயன்படுத்தினோம் v1 30 - 5i1 என்று மாற்றாக பதிவிட வேண்டும் 51 i1 - 5i 2 300 என்று கிடைக்கும் இந்த ஈக்வேஷன் 34 ஐ தீர்க்கவும் தீர்வு கண்டால் i1 4 8 4 ஆம்பியர் மற்றும் i2 10 64 ஆம்பியர் 4 Ω resistor ல் பவர் டிசிப்பேட்டட் 10 642 4 453 25 watt மேலும் 30 வோல்ட் சோர்ஸ் கொடுத்த பவர் 30 4 84 145 2 watt இந்த சோர்ஸ் ல் இருந்து கரன்ட் i1 செல்கிறதுஎனவே 30 I1 30 45 2 watt அடுத்து இந்த எளிமையான எடுத்துக்காட்டு இந்த படம் 3 2 ல் உள்ள சர்க்யூட்டில் i2 கண்டுபிடிக்கவும்இங்கே 5 ஆம்பியர் கரண்ட் உள்ளது இந்த டைரக்ஷனில் செல்கிறது எனவே i1 5 ஆம்பியர் i1 இப்படி கடிகார சுற்று திசையில் செல்கிறது ஆனால் 5 ஆம்பியர் எதிர் திசையில் செல்கிறது எனவே i1 5 பின்னர் KVL இந்த மெஷ் ல் பயன்படுத்தலாம் இப்படி சென்றால் 100 100 10 இந்த கரன்ட் i2 இந்த டைரெக்சனில் i1 இந்த டைரெக்சனில் எனவே 10 i2 i1 5 i2இங்கே 5 Ω ரெசிஸ்ட்டன்ஸ் உள்ளது 100 10 5 i2 0 ஆனால் i1 5 ஆம்பியர் இங்கே i1 5 என்று பதிவிட வேண்டும் எனவே 100 10 i2 5 5 2 0 இதிலிருந்து i2 கண்டுபிடிக்கலாம் i2 10 3 ஆம்பியர் அதேபோல் i1 i2 மற்றும் i3 இந்த சர்க்யூட்க்கு கண்டறியவும் இது மெஷ்1 இது மெஷ்2 நடுவே கரண்ட் சோர்ஸ் உள்ளதால் சூப்பர் மெஷ் உண்டாக்குகிறது இந்த லூப் ல் கரண்ட் i2 கரன்ட் i1 இந்த டைரெக்சன் 5 ஆம்பியர் இப்படி மேல்நோக்கி இது சூப்பர் மெஷ் ஐ உண்டாக்குகிறது எனவே ஒரு கன்ஸ்ட்ரெய்ன்ட் ஈக்வேஷன் கிடைக்கும் இப்போது KVL இது ஒரு நோட் இது நோட் A இந்த கரண்ட் i2 வருகிறது கடிகார சுற்று திசையில் செல்கிறோம் இந்த 5ஆம்பியர் கரண்ட் மேல்நோக்கி செல்கிறது i1 இப்படி செல்கிறது i2 கரண்ட் நோட் a ல் உள்ளே வருகிறது 5 i1 வெளியேறுகிறது எனவே i2 5 i1 அல்லது i2 i1 5 ampere மற்றொரு விதமாக பார்த்தால் i2 இப்படி செல்கிறது i1 இப்படி செல்கிறது எனவே i2 i1 இந்த 5 ஆம்பியர்க்கு சமம் இங்கேயுள்ள 5 ஆம்பியர் சூப்பர் மெஷ் ஐ உண்டாக்குகிறது எனவே அதை விட்டுவிட்டு சர்க்யூட்டில் டேஷ் கோடு வரைந்து கொள்ளலாம் இப்போது KVL இப்படி பயன்படுத்தலாம் இது சூப்பர் மெஷ் இதில் KVL முதலில் 2 i1 i3 i1 இப்படி I3 இப்படி செல்கிறதுஎனவே i1 i3 இங்கே i2 i3 எனவே 2 i1 i3 4 i2 i3 1 i1 1 0 அதேபோல் மெஷ்3 ல் KVL பயன்படுத்தலாம் இதுதான் சூப்பர் மெஷ் ல் கிடைத்த ஈக்வேஷன் இது 1 மெஷ்3 ல் கிடைத்தது ஈக்வேசன் 2 KCL நோட் A ல் i2 i1 5 இது ஈக்வேசன் 3 ஈக்வேசன் 123 equation 1 23 ஆகியவற்றை தீர்வு கண்டால் i1 100 18 ஆம்பியர் i2 10 18 ஆம்பியர் மற்றும் i3 80 54 ஆம்பியர் இதுதான் விடை ஒரு பயிற்சிக்காக இந்த கரன்ட் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கும் பவர் இந்த சர்க்யூட்டில் எடுத்துக்கொண்ட பவர் கண்டுபிடிக்கலாம் இங்கே செய்யவில்லை நீங்கள் செய்யவும் அடுத்தது நோடல் மெஷ் அனாலிசிஷ் வித்தியாசங்கள் எனவே நோடல் அனாலிசிஷ் ற்கு எங்கு செல்வோம் மெஷ் அனாலிசிஷ் ற்கு எங்கு செல்வோம் இது உண்மையில் பொதுவாக நோடல் மற்றும் மெஷ் அனாலிசிஷ் இரண்டுமே சிக்கலான சர்க்யூட்டை முறையான அனாலிசிஷ் செய்ய வழிவகுக்கும் எடுத்துக்காட்டாக நெட்வொர்க்கில் பல தொடர் இணைக்கப்பட்ட உறுப்புகள் இருந்தால் சூப்பர் மெஷ்கள் அல்லது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் மெஷ் அனாலிசிஷ் கு ஏற்றவை இதேபோல் இணையாக இணைக்கப்பட்ட உறுப்புகள் கரன்ட் சோர்ஸ் அல்லது சூப்பர் நோட் கொண்ட ஒரு சர்க்யூட் நோடல் அனாலிசிஷ் கு ஏற்றது உண்மையில் கேள்வி என்னவென்றால் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான சமன்பாடு எங்கே இருக்கிறது என்பதைப் பார்க்க வேண்டும் நோடல் அனாலிசிஷ் ல் கிடைக்கிறதா அல்லது மெஷ் அனாலிசிஷ் ல் கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான சமன்பாடு என்றால் போட்டி நேரம் குறைவாக இருக்கும் சமன்பாட்டின் எண்ணிக்கை குறைவாக கிடைக்கும் முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இறுதியாக வோல்டேஜ் தேவை என்றால் நோடல் அனாலிசிஷ் க்கு செல்லலாம் கரன்ட் தேவை என்றால் மெஷ் அனாலிசிஷ் க்கு செல்லலாம் இரண்டிலும் ஈக்வேசன் எதில் குறைவாக இருக்கிறதோ அதை எடுக்கலாம் இது தான் நோடல் அனாலிசிஷ் மெஷ் அனாலிசிஷ் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது சில பயிற்சி கணக்குகளை செய்யலாம் குறைந்தது 10 கணக்குகள் தருகிறேன் இங்கே v1 v2 ஆகியவற்றை நோடல் அனாலிசிஷ் பயன்படுத்தி செய்யவும் அதன் விடைகள் v1 2 volt v2 14 volt அதேபோல் எடுத்துக்காட்டு 2படம் 32 ல் உள்ள சர்க்யூட் நோட் வோல்டஜ் முறையை பயன்படுத்தி v1 மற்றும் v2 கண்டுபிடிக்கவும் அடுத்து படம் 3 33 ல் உள்ள சர்க்யூட்டில் நோடல் அனாலிசிஷ் முறையில் ஒவ்வொரு சோர்ஷ் ம் கொடுக்கும் பவர் என்ன என்பதை அறியவும் அதன் விடைகள் 150 watt 80 watt மற்றும் 144 watt படம் 34 ல் உள்ள சர்க்யூட்டில் v1 v2 காணவும் இங்கே விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது சரியாக உள்ளது என நம்புகிறேன் ஏதாவது தவறு இருந்தால் தெரிவிக்கவும் விடைகளை திருத்திக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டு 5 படம் 35ல் உள்ள சர்க்யூட்டில் v1 v2 மற்றும் v3 காணவும் v1 இங்கே உள்ளது v2 இங்கே உள்ளது இது v3 இங்கே கொஞ்சம் மாறுபட்டு வருகிறது விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது v2 என்பது ரெஃபெரன்ஸ் நோட் அல்ல 0 பொடென்சியல் அல்ல v2 72 73 volt எடுத்துக்காட்டு 6 படம் 36ல் உள்ள சர்க்யூட்டில் ix நோடல் அனாலிசிஷ் முறையில் காணவும் ix என்பது டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் விடை ix 2 31 ஆம்பியர்ampere அதேபோல் எடுத்துக்காட்டு 7 மெஷ் கரன்ட் முறையில் I கண்டுபிடிக்கவும் அது ix என்று இருக்க வேண்டும் அதே சர்க்யூட் ஆனால் மெஷ் கரன்ட் முறையில் விடை 2 3 அதே விடை இங்கேயும் கிடைக்கிறது முதலில் நோடல் அனாலிசிஷ் அதே மெஷ் அனாலிசிஷ் முறையில் கேட்கப்பட்டுள்ளது அடுத்தது 3 8 இதில் v1 v2 v3 காணவேண்டும் இங்கே டிபெண்டென்ட் மற்றும் இண்டிபெண்டென்ட் சோர்ஸ் உள்ளது இது 4 ix 10 ஆம்பியர் இங்கே உள்ளது விடைகள் தரப்பட்டுள்ளது அடுத்தது 3 9 மெஷ் அனாலிசிஷ் பயன்படுத்தி ix கண்டறியவும் இங்கே டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உள்ளது இங்கே கரன்ட் ix விடை ix 5 ஆம்பியர் கடைசி கணக்கு நிறைய இருக்கிறது ஆனால் இந்த 10 மட்டுமே DC சர்க்யூட்டிற்க்கு தருகிறேன் மெஷ் கரன்ட் முறையை பயன்படுத்தி இந்த சர்க்யூட்டில் உள்ள 2 Ω ரெசிஷ்ட்டர்க்கு கொடுக்கப்பட்ட பவர் என்ன என்று கணக்கிடவும் இந்த கடைசி கணக்கில் மெஷ் கரன்ட்முறையை பயன்படுத்த வேண்டும் 2 Ω ரெசிஷ்ட்டர்க்கு கொடுக்கப்பட்ட பவர் என்ன என்று கணக்கிடவும் சர்க்யூட் இந்த படத்தில் உள்ளது 2 இன்டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் ஒரு டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் உள்ளது இது டிபெண்டென்ட் கரன்ட் சோர்ஸ் ஆகவே இத்துடன் இந்த அத்தியாயம் முடிந்தது அடுத்த பாடத்திற்கு செல்வோம் விரிவாகவும் நிறைய எடுத்துக்காட்டுகளும் பார்த்துள்ளோம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்தது சர்க்யூட் தியெரெம்கள் மூன்றாவது அத்தியாயத்தில் KCL KVL மற்றும் சர்க்யூட் அனாலிசிஷ் பார்த்தோம் இதில் நாம் சர்க்யூட்டின் வடிவமைப்பை குலைக்காமல் இருந்தபடியே வைத்து கணக்கீடு செய்தோம் ஆனால் இந்த KCL KVL நோடல் அனாலிசிஷ் மற்றும் மெஷ் அனாலிசிஷ் பயன்படுத்தினாலும் பெரிய சிக்கலான சர்க்யூட்களாக இருக்கும் பல வருட காலமாக இவை கடினமான கணக்கீடுகள் கொண்டதாக இருந்து வந்தது இந்த சிக்கலைத் தீர்ப்பதற்கு பொறியாளர்கள் சில சர்க்யூட் தியெரெம்கள் உருவாக்கியுள்ளனர் தெவினின்ஸ் தியெரெம்Thevenin's theorem நார்ட்டன்ஸ் தியெரெம் Norton's theorem போன்றவை சில சர்க்யூட் தியெரெம்கள் ஆகும் இதுபோன்ற தியெரெம் லீனியர் சர்க்யூட் களுக்கு பொருந்தும் இப்போது இந்த பாடத்தில் முதலில் சர்க்யூட் லீனியாரிட்டி பற்றியும் சூப்பர் பொசிசன் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் மற்றும் மேக்சிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபெர் போன்றவற்றையும் படிப்போம் இங்கே தெவினின்ஸ் தியெரெம்Thevenin's theorem நார்ட்டன்ஸ் தியெரெம் Norton's theorem பார்ப்போம் சூப்பர் பொசிசன் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபெர்மேசன் மற்றும் மேக்சிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபெர் க்கான நிபந்தனை இவற்றை DC சர்க்யூட்க்கு முதலில் பார்ப்போம் எனவே லீனியாரிட்டி பண்புக்கு போகும்போது அடிப்படையில் இது ஒரு எலெமென்ட் ன் காரணத்திற்கும் விளைவுக்கும் இடையிலான ஒரு நேரியல் உறவை விவரிக்கிறது இது உயர்நிலை வகுப்பு இயற்பியலில் இருந்தும் கூட தெரியும் இது காரணத்திற்கும் விளைவுக்கும் இடையிலான ஒரு நேரியல் உறவை விவரிக்கும் லீனியாரிட்டி பண்பு பல்வேறு சர்க்யூட் எலெமென்ட் களுக்கு பொருந்தினாலும் இங்கே DC சர்க்யூட் மற்றும் ரெசிஸ்ட்டர்களுக்கு மட்டும் பார்ப்போம் லீனியாரிட்டி பண்பு என்பது ஹோமோஜெனிடி மற்றும் அடிட்டிவிடிhomogeneityadditivity இரண்டும் சேர்ந்த பண்பாகும் ஹோமோஜெனிடி பண்புக்கு இன்புட் தேவை அது எக்சைட்டேசன் என்று பெயர் இதைக் குறித்துக்கொள்ளுங்கள் இன்புட் எக்சைட்டேசன் ஐ ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு பெருக்கினால் அவுட்புட் ம் கான்ஸ்டன்ட் கொண்டு பெருக்கியதாக கிடைக்கும் எடுத்துக்காட்டாக v i R அதாவது ஓம்ஸ் விதி Ωs law கான்ஸ்டன்ட் K கொண்டு பெருக்கினால் KV KR அவுட்புட் ம் K கொண்டு பெருக்கியதாக கிடைக்கும்